Y Δ டிரான்ஸ்பர்மஷன் பற்றி பார்ப்போம் படம் 40 இல் காட்டப்பட்டுள்ள பாலம் சர்க்யூட் ரெசிஸ்டர்கள் சீரிஸ் அல்லது பேரல்லல் ஆக இல்லாத போது R1 வழியாக R6 வழியாக ரெசிட்டர்களை எவ்வாறு இணைப்பது இந்த முனையம் ஈக்குவேலன்ட் நெட்வொர்க் ஐ எளிமைப்படுத்த வேண்டும் இந்த நெட்வொர்க்கில் 2 முனையங்கள் உள்ளன இந்த நெட்வொர்க்கில் உள்ள 2 மற்றும் 4 முனையங்கள் பொதுவானதாக இணைக்கப்பட்டுள்ளன அவற்றின் பொதுவான ரெசிஸ்டன்ஸ் R3 ஆகும் Y நெட்வொர்க் ஐ நீட்டினால் அது T நெட்வொர்க் ஆக மாறும் ஸ்டார் நெட்வொர்க் ஐ Y நெட்வொர்க் அல்லது π நெட்வொர்க் என்று அழைக்கலாம் டெல்டா நெட்வொர்க் ஐ T நெட்வொர்க் அல்லது Δ நெட்வொர்க் என்று அழைக்கலாம் 2 மற்றும் 4 முனையங்களை பொதுவான முனையம் ஆகும் Δ நெட்வொர்க் ஐ நீட்டிக்கும் போது அது π நெட்வொர்க் ஆக மாறும் π நெட்வொர்க் பார்ப்பதற்கு π சின்னம் போல் இருக்கிறது Δ நெட்வொர்க் பார்ப்பதற்கு Δ சின்னம் போல் இருக்கிறது தற்போதுள்ள Δ நெட்வொர்க்கில் ஒரு நெட்வொர்க்கை மிகைப்படுத்த வேண்டும் மற்றும் அதற்கு இணையானது மற்றும் நெட்வொர்க்கில் ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ்யைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Δ க்கு மாற்றுவதற்குப் பார்ப்போம் எனவே நெட்வொர்க்கில் ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ்யைப் பெறுவதற்கு அல்லது T நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு ஜோடி நோட்களின் ரெசிஸ்டன்ஸ்யும் Δ அல்லது pi இல் உள்ள அதே ஜோடி ஜோடி நோட்களின் ரெசிஸ்டன்ஸ்யைப் போன்றது இந்த பயிற்சியில் 1 மற்றும் 2 முனையங்களை பார்ப்போம் Y நெட்வொர்க்யின் 1 மற்றும் 2 முனையங்களைப் பார்க்கும் போது R12 R1 R3 ஆகும் R12 R1 R3 2 40 ஆகும் இந்த Δ நெட்வொர்க்யில் ரெசிஸ்டர்கள் Ra மற்றும் Rc சீரிஸ்யாக இருப்பதால் Ra Rc ஆக மாறும் இந்த Ra Rc Rb யுடன் பேரல்லல் ஆக இருப்பதால் Ra Rc RbRa Rb Rc ஆக மாறும் இந்த Δ நெட்வொர்க்யில் ரெசிஸ்டர்கள் Ra மற்றும் Rc சீரிஸ்யாக இருப்பதால் Ra Rc ஆக மாறும் இந்த Ra Rc Rb யுடன் பேரல்லல் ஆக இருப்பதால் R12 R1 R3 2

41 அமைப்பு R12 R12 Δ கொடுக்கிறது R12 R1 R3 Rb Ra RcRa Rb Rc 2 42 இதே போல் R13 மற்றும் R34 ஐ கண்டுபிடிப்போம் Ra மற்றும் Rb ரெசிஸ்டர்கள் சீரிஸ்யாக இருக்கிறது Ra Rb Rc யுடன் பேரல்லல் ஆக இருக்கிறது இதே போல் R13 Δ R1 R2 Rc Ra RbRa Rb Rc 2 43 ஆகும் இதே போல்மூன்றாவது R34 Δ R2 R3 Ra Rb RcRa Rb Rc 2 44 ஆகும் R1 R2 மற்றும் R3 க்கு 2 43 மற்றும் 2 44 சமன்பாடுகளை தீர்க்க வேண்டும் ஆகவே R1 Rb RcRa Rb Rc 2 45 R2 Rc RaRa Rb Rc 2 46 R3 Ra RbRa Rb Rc 2 47 என்று கிடைக்கும் ஸ்டார் மற்றும் டெல்டா நெட்வொர்க்குகளின் மிகைப்படுத்தல் படம் 2 43 இல் காட்டப்பட்டுள்ளது டெல்டா நெட்வொர்க்கை ஐ ஸ்டார் நெட்வொர்க் ஆக மாற்றுவோம் படம் 2 43 இல் கூடுதல் முனை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மாற்று விதிகளைப் பின்பற்றுவதன் மூலம் நினைவில் கொள்வது மிகவும் எளிதானது ஆகும் ஸ்டார் நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு ரெசிஸ்டர்யும் இரண்டு அருகிலுள்ள டெல்டா கிளைகளில் உள்ள ரெசிஸ்டர்களின் ப்ரோடுக்ட் ஆகும் இது மூன்று டெல்டா ரெசிஸ்டர்களின் கூட்டுத்தொகையால் வகுக்கப்படுகிறது படம் 2 43 யில் Y நெட்வொர்க் மற்றும் டெல்டா நெட்வொர்க்யின் சூப்பர்பொசிஷன் காட்டப்பட்டுள்ளது R1 RbRcRa Rb Rc இதே போல் Rb RaRcRa Rb Rc மற்றும் Rc RaRbRa Rb Rc இது தான் சமன்பாடுகள் 2 45 2 46 மற்றும் 2 47 யில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சர்க்யூட்யில் ஒரு நியூட்ரல் நோட் இருக்கிறது சர்க்யூட் பற்றி பின்னர் பார்ப்போம் இப்போது Δ யில் இருந்து Y டிரான்ஸ்பார்மஷன் ஐ பார்ப்போம் இப்போது ஸ்டார் நெட்வொர்க்கை சமமான டெல்டா நெட்வொர்க்காக மாற்றுவதற்காக 2 45 2 46 மற்றும் 2 47 சமன்பாடுகளிலிருந்து R1 R2 R2 R3 R3 R1 Ra Rb Rc Ra Rb RcRa Rb Rc2 Ra Rb Rc Ra Rb Rc 2 48 இப்போது 2 45 2 46 மற்றும் 2 47 சமன்பாடுகளால் 2 48 சமன்பாட்டைப் வகுக்க வேண்டும் 45 2 46 மற்றும் 2 47 சமன்பாடுகளால் 2 48 சமன்பாட்டைப் வகுக்க வேண்டும் சமன்பாடு 2 48 ஐ சமன்பாடு 2 45 ஆல் வகுக்க வேண்டும் இதில் Ra மதிப்பு கிடைக்கும் சமன்பாடு 2 48 ஐ சமன்பாடு 2 46 ஆல் வகுக்க வேண்டும் இதில் Rb மதிப்பு கிடைக்கும் சமன்பாடு 2 48 ஐ சமன்பாடு 2 47 ஆல் வகுக்க வேண்டும் இதில் Rc மதிப்பு கிடைக்கும் எல்லாம் சமன்பாடுகளிலும் நியுமரேட்டர் பகுதி ஒரே மாதிரியாக தான் இருக்கும் எனவே இப்போது Y யில் இருந்து Δ டிரான்ஸ்பார்மஷன் ஐ பார்ப்போம் Ra R1 R2 R2 R3 R3 R1R1என்று கிடைக்கும் இது எளிதாக கிடைத்தது இதே போல் Rb R1 R2 R2 R3 R3 R1R2 என்று கிடைக்கும் இதே போல் Rc R1 R2 R2 R3 R3 R1R3 என்று கிடைக்கும் நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு ரெசிஸ்டர்யும் எதிரெதிர் Y ரெசிஸ்டர்யால் வகுக்கப்பட்டுள்ள நேரத்தில் இரண்டு எடுக்கப்பட்ட y ரெசிஸ்டர்களின் அனைத்து ப்ரோட்க்ட்களின் கூட்டுத்தொகையாகும் டெல்டா மற்றும் ஸ்டார் நெட்வொர்க்குகள் எப்போது சமநிலையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது R1 R2 R3 Ry 2 52 மற்றும் Ra Rb Rc RΔ 2 53 இந்த நிபந்தனையின் கீழ் மாற்று சமன்பாடுகள் இவ்வாறு மாறும் Ry RΔ3 அல்லது RΔ 3 Ry ஆகும் Y அல்லது Δ நெட்வொர்க்குகள் தங்களால் அல்லது ஒரு பெரிய நெட்வொர்க் இன் ஒரு பகுதியாக நிகழ்கின்றன அவை 3 பேஸ் நெட்வொர்க்குகள் பொருந்தும் நெட்வொர்க்குகள் மற்றும் எலக்ட்ரிகல் வடிப்பான்களில் பயன்படுத்தப்படுகின்றன படம் 2 44 இல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட்யில் சோர்ஸ் ஆல் வழங்கப்பட்ட ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் Rab மற்றும் பவர்யைக் கண்டறிய வேண்டும் முனையங்கள் 1 மற்றும் 2 இடையில் உள்ள ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ்யைக் கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் இப்போது இந்த 10 Ω மற்றும் 6 Ω ரெசிஸ்டர்கள் சீரிஸ்யாக இருப்பதால் 10 6 16 Ω ஆக மாறும் இரண்டாவது 16 Ω மற்றும் 48 Ω ரெசிஸ்டர்கள் பேரல்லல் ஆக இருப்பதால் 16 4816 48 12 Ω ஆக மாறும் இந்த 12 Ω மற்றும் 8 Ω ரெசிஸ்டர்கள் சீரிஸ்யாக இருப்பதால் 12 18 30 Ω ஆக மாறும் 15 Ω மற்றும் 30 Ω ரெசிஸ்டர்கள் பேரல்லல் ஆக இருப்பதால் எனவே Rab 15 3015 30 10 Ω என்று கிடைக்கும் P V2 Rab 2 10 40 வாட் என்று கிடைக்கும் வழங்கப்பட்ட பவர் P 40 வாட் ஆகும் படம் 2 46 இல் உள்ள டெல்டா நெட்வொர்க்கை சமமான ஸ்டார் நெட்வொர்க்காக மாற்றுவோம் ac கிளையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ்யின் மதிப்பு Rb 20 Ω ஆகும் ab கிளையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ்யின் மதிப்பு Rc 25 Ω ஆகும் bc கிளையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ்யின் மதிப்பு Ra 15 Ω ஆகும் சமன்பாடுகள் 2 46 மற்றும் 2 47 ஐ பயன்படுத்தினால் R1 Rb RcRa Rb Rc 20 2515 20 25 50060 25 3 Ω என்று கிடைக்கும் இதே போல் R2 மற்றும் R3 ஐ கண்டு பிடிக்கவேண்டும் R2 Ra RcRa Rb Rc 15 2515 20 25 50060 25 4 Ω என்று கிடைக்கும் R3 Rb RaRa Rb Rc 20 1515 20 25 30060 5 Ω என்று கிடைக்கும் படம் 2 48 யில் T நெட்வொர்க் காட்டப்பட்டுள்ளது அதில் 10 Ω 20 Ω மற்றும் 30 Ω கொண்டுள்ளது ஸ்டார் நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு ரெசிஸ்டர்யும் இரண்டு அருகிலுள்ள டெல்டா கிளைகளில் உள்ள ரெசிஸ்டர்களின் ப்ரோட்க்ட் ஆகும் இது மூன்று டெல்டா ரெசிஸ்டர்களின் கூட்டுத்தொகையால் வகுக்கப்படுகிறது சமம்பாடுகள் 2 49 மற்றும் 2 50 மற்றும் 2 51 பயன்படுத்தி Ra Rb மற்றும் Rc மதிப்புகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் Ra R1R2 R2 R3 R3 R1R1 10 20 20 30 30 10 10 110 Ω என்று கிடைக்கும் இதே போல் Rb மற்றும் Rc மதிப்புகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் Rb R1R2 R2 R3 R3 R1R2 10 20 20 30 30 10 20 55 Ω என்று கிடைக்கும் Rc R1R2 R2 R3 R3 R1R3 10 20 20 30 30 10 30 1103 Ω என்று கிடைக்கும் படம் 2 50 இல் உள்ள நெட்வொர்க்க்கு Rab மற்றும் I ஐ கண்டுபிடிக்க வேண்டும் 24 ஓம் 20 ஓம் மற்றும் 10 ஓம் ரெசிஸ்டர்கள் டெல்டா வாக இணைக்கப்பட்டுள்ளன வோல்ட்டேஜ் சோர்ஸ் 50 V என்று கொடுக்கப்பட்டுள்ளது எளிமைக்காக டெல்டா நெட்வொர்க்கை ஸ்டார் நெட்வொர்க்காக மாற்றுவோம் இந்த சர்க்யூட்யில் ஒரு பகுதியைப் பார்த்தால் சதுரம் ஆக உள்ளது ஆனால் இது டெல்டா வடிவத்தைக் கொண்டுள்ளது எனவே இந்த 24 Ω 20 Ω மற்றும் 10 Ω ரெசிஸ்டர்களைக் கொண்டு டெல்டா வடிவத்தை உருவாக்க வேண்டும் முதலில் R 24 2024 20 10 480 54 8 888 Ω என கிடைக்கும் இரண்டாவது R 10 2024 20 10 240 54 4 444 Ω என்று கிடைக்கும் ன்றாவது R 10 2024 20 10 200 54 3 703 Ω என்று கிடைக்கும் இப்போது இந்த 30 Ω மற்றும் 8 888 Ω ரெசிஸ்டர்கள் சீரிஸ்யாக இருப்பதால் 30 8 888 38 888 Ω ஆக மாறும் 50 Ω மற்றும் 3 703 Ω ரெசிஸ்டர்கள் சீரிஸ்யாக இருப்பதால் 50 3 703 53 703 Ω ஆக மாறும் 38 888 Ω மற்றும் 53 703 Ω ரெசிஸ்டர்கள் பேரல்லல் ஆக இருப்பதால் 38 888 53 70338 888 53 703 22 555 Ω ஆக மாறும் 13 Ω மற்றும் 4 444 Ω ரெசிஸ்டர்கள் சீரிஸ்யாக இருப்பதால் 13 4 444 17 Ω ஆக மாறும் 444 Ω மற்றும் 22 555 Ω ரெசிஸ்டர்கள் சீரிஸ்யாக உள்ளது எனவே Rab 17 444 22 555 Rab 40 Ω என்று கிடைக்கும் வோல்ட்டேஜ் சோர்ஸ் 50 V எனவே I VR 50 40 1 25 ஆம்பியர் என்று கிடைக்கும்